கற்றல் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு தொகுதி 1 அலகு 3 க்கு வரவேற்கிறோம் இது கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் ஆகிய மூன்று பழக்கமான சொற்களுடன் தொடர்புடையது முந்தைய யூனிட்டில் நாம் கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற சொற்களைப் பார்த்தோம் கல்வி நாம் குறிப்பிட்டபடி எண்ணத்திற்கு உட்பட்ட கற்றல் பொதுவாக அது ஏதேனும் ஒரு சமூக நிறுவனத்தால் தீர்மானிக்கப்படுகிறது உண்மையில் கல்வி என்பது ஒரு தொழிலுக்கு அவசியமானதாகவும் விரும்பத்தக்கதாகவும் கருதப்படும் திரட்டப்பட்ட அறிவு மதிப்புகள் மற்றும் திறன்களை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு மாற்றுவதை குறிக்கிறது இது பொதுவாக சில நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் செய்யப்படுகிறது அது ஒரு பள்ளி அல்லது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அதேசமயம் கற்பித்தல் என்பது ஆசிரியரின் சில தலையீடுகள் மூலம் கற்றலை எளிதாக்குகிறது இந்த தலையீடுகள் பல இருக்கலாம் ஆனால் இந்த தலையீட்டின் தேர்வு ஆசிரியரின் முன்னுரிமை அல்லது பாடத்தின் தன்மை மற்றும் சூழலை அடிப்படையாகக் கொண்டது எனவே ஆசிரியரால் கொண்டு வரக்கூடிய பல்வேறு வகையான தலையீடுகள் உள்ளன இப்போது தற்போதைய அலகுக்கு வருவோம் இதில் இரண்டு விளைவுகள் உள்ளன ஒன்று "கற்றல்" "மதிப்பீடு" மற்றும் "அறிவுறுத்தல்" என்ற பழக்கமான சொற்களை அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறோம் இரண்டு "நல்ல கற்றலை" எளிதாக்குவதில் மதிப்பீட்டின் மையத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இவை நாம் அடைய முயற்சிக்கும் இரண்டு முக்கிய முடிவுகள் இப்போது கற்றலுக்கு வருவோம் கற்றல் பல நிலைப்பாடுகளிலிருந்து வரையறுக்கப்படுகிறது முதல் விஷயம் என்னவென்றால் கற்றல் என்பது இது வரை பெறாத சில புதிய அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெறுவது கற்றல் இந்த பகுதிகளில் எந்தவொரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அங்கு கற்றல் நடைபெறவில்லை எனவே கற்றல் என்பது கற்றல் நிகழ்வுக்கு முன்னர் நம்மிடம் இல்லாத புதிய அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெறுவது ஆகும் கற்றலைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் கற்றல் என்பது ஒரு செயல்முறையாகும் இது அனுபவத்தின் விளைவாக நிகழும் மற்றும் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் எதிர்காலதிறனை அதிகரிக்கும் கற்றலுக்கான மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது எனவே கற்றல் என்பது சில மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு செயல்முறையாகும் மற்றொரு வழியில் சொல்வதென்றால் கற்றல் என்பது மரபணுக்கள் நரம்பியல் இயற்பியல் உடல் நிலை சமூக அனுபவம் மற்றும் உளவியல் காரணிகள் உள்ளிட்ட எண்ணற்ற தாக்கங்களின் சிக்கலான தொடர்பு இந்த காரணிகள் வெவ்வேறு நபர்களுக்கு வேறுபட்டவை என்பதால் என்ன நடக்கக்கூடும் என்றால் ஒரு சரியாக ஒழுங்கமைக்கப்பட்ட கற்றல் அனுபவத்தின் போது அனைத்து கற்பவர்களுக்கும் கற்றல் ஒரே மாதிரியாக இருக்காது நாம் கற்று கொண்டு இருக்கும்போது உலகின் பார்வையும் மாறிக்கொண்டே இருக்கும் ஏனெனில் ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தின் மேல் புதிதாக கற்றுக் கொள்ளப்படும் விஷயமும் சேர்ந்து இருக்கும் சில நேரங்களில் நாம் கற்றுக்கொண்டது நமக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஆகவே வலையில் நாம் காணும் போது நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உலகத்தைப் பற்றிய நமது பார்வை இன்னும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போது தகவல்களை வைத்திருப்பது கற்றலுடன் ஒத்ததாக இல்லை அதாவது நீங்கள் தகவல்களை மட்டுமே குவித்தால் அது கற்றலுடன் ஒத்ததாக ஆகாது இல்லாத தகவலை நீங்கள் மீண்டும் உருவாக்கலாம் ஆனால் அது புதிய அறிவைப் பெறுவதற்கு ஒத்ததாக ஆகாது எனவே வெறும் தகவல்களை வைத்திருப்பது கற்றலுடன் ஒத்ததாக இல்லை எனவே நரம்பியல் பார்வையில் கற்றல் என்பது அனைத்து கற்றலும் மூளையில் நடந்த பிறகு மூளையின் ஒத்திசைவுகளை சில பொருத்தமான மற்றும் விரும்பத்தக்க முறையில் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே உடலியல் ரீதியாக என்ன நடக்கிறது என்றால் சில ஒத்திசைவுகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுவதால் அவை உறுதிப்படுத்தப்படுகின்றன அவை ஓரளவு அரை நிரந்தரமாகின்றன எனவே கற்றல் என்பது உறுதிப்படுத்துவதன் அடிப்படையில் விரும்பத்தக்க ஒத்திசைவுகளை பெறுவது சில விரும்பத்தகாத கெட்ட பழக்கங்களைப் பெறுவதற்கு வழிவகுக்கும் ஒத்திசைவுகளையும் நீங்கள் உறுதிப்படுத்தலாம் இப்போது நரம்பியல் அறிவியலில் இருந்து மீண்டும் பார்க்கும் மற்றொரு வழி கற்றல் மூளையில் நரம்பு உயிரணுக்களின் செயல்பாட்டின் மின் இயற்பியல் பதிவுகளால் புதிய வடிவங்கள் அல்லது அமைப்பைத் திணிக்கிறது மேலும் இந்த நிகழ்வு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே நீங்கள் கற்றுக் கொண்டே இருப்பதால் மூளையின் அமைப்பில் கிடைக்கக்கூடிய புதிய வடிவங்கள் சோதனை முறைகள் மூலம் காணப்படுகின்றன இப்போது கற்றல் கோட்பாடுகள் முழுமையாக உள்ளன இன்னும் புதிய கோட்பாடுகள் நடைமுறையில் வந்துள்ளன நமக்குத் தெரிந்த மிகப் பழமையானது "நடத்தை வாதம்" மூளைக்குள் என்ன நடக்கிறது என்பது எங்களுக்குத் தெரியாது என்று சொல்வதை அடிப்படையாகக் கொண்டது ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட பார்வை 20 ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவானது இங்கே நடத்தைப்பள்ளி கூறியது போல கற்றல் என்பது கண்டிஷனிங் மூலம் புதிய நடத்தை பெறுவது ஆகும் அதாவது மக்களுக்கு சில தூண்டுதல்கள் வழங்கப்படுகின்றன மேலும் அவர்கள் ஆக்க நிலை அறிதல் மூலம் பதிலளிக்க முடியும் ஒருவிதத்தில் மக்களை விரும்பத்தக்க வகையில் பதிலளிக்க வைக்க முடியும் ஆகவே அது தான் நடத்தைவாதம் பல தசாப்தங்களாக இதைப் பற்றி ஏராளமான விமர்சனங்கள் உள்ளன ஆனால் இன்னும் நடத்தைவாதத்தில் இருந்து பல நடைமுறைகள் வந்த வண்ணம் உள்ளன அவை கல்விதொடக்கநிலை முதல் பல்கலைக்கழக வகை வரை இரண்டிலும் பயன்படுத்தப்படுகின்றன மற்றொரு கோட்பாடு அறிவாற்றல் ஆகும் 1940 களில் மூளையில் என்ன நடக்கிறது என்பதைப்பற்றி ஓரளவு புரிந்துகொள்ளல் இருந்தது அதன் அடிப்படையில் மனிதர் தங்கள் அறிவாற்றல் திறன்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியின் மூலம் அறிவையும் பொருளையும் உருவாக்குவதன் மூலம் கற்றுக்கொள்வதாக உணரப்பட்டது இந்த அறிவாற்றல் திறன்களில் நாம் அதிக நேரம் செலவிடுவோம் அவற்றில் அங்கீகாரம் நினைவு புரிதல் பயன்பாடு பிரதிபலிப்பு பகுப்பாய்வு மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் ஒரு மனிதனால் செய்யக்கூடிய அறிவாற்றல் நடவடிக்கைகள் எனவே அந்த அளவிற்கு நமது அறிவாற்றலை இந்த அறிவாற்றல் நடவடிக்கைகள் மூலம் பார்க்க முடியும் பின்னர் நாம் அழைக்கும் "சமூக ஆக்கபூர்வவாதம்" வருகிறது முதலில் ஆக்கபூர்வவாதம் என்பது நாம் கற்று கொண்டே இருப்பதால் உலகத்தைப் பற்றிய நமது பார்வை மாறும் என்று நம்புவது ஆகும் எனவே உலகத்தைப் பற்றிய நமது பார்வையை தொடர்ந்து புனரமைத்து வருகிறோம் பின்னர் சமூக ஆக்கபூர்வவாதம் நாம் சமூக தொடர்புகளை அதன் மூலம் சிறப்பாக செய்ய முடியும் என்று கூறுகிறது இதைப் பற்றிய ஏராளமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் சில பள்ளிகள் சமூக ஆக்கபூர்வவாதத்தின் மூலம் தங்கள் முழு பள்ளி கற்றலையும் கண்டிப்பாக பின்பற்றுகின்றன கண்டுபிடிப்பு கற்றல் கற்றல் அனுபவமிக்க கற்றல் கூட்டு திட்ட அடிப்படையிலான போன்ற நுட்பங்கள் பணி அடிப்படையிலான கற்றல் அனைத்தும் இந்த ஆக்கபூர்வமான கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தவை இப்போது ஒப்பீட்டளவில் சமீபத்தியது "ஹீட்டாகோஜி" என்று அழைக்கப்படுகிறது இது சுயநிர்ணயக் கற்றல் பற்றிய ஆய்வு ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் இது சுயநிர்ணயக் கற்றலின் ஒரு வடிவமாகும் முழுமையான கற்பவர் மையப்படுத்தப்பட்ட இது முறையான மற்றும் முறைசாரா சூழ்நிலைகளில் கற்றல் மற்றும் கற்பிப்பதற்கான அணுகுமுறையாகும் இப்போது இதுதொழில்நுட்ப ரீதியாக சமூக ஆக்கபூர்வவாதத்தின் கீழ் உள்வாங்கப்படலாம் ஆனால் இங்கே இதை எடுத்துக்காட்டுகிறது அதாவது அறிவைப் பெறுவதை விட எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பதை அறிவது மிக முக்கியமான திறமையாகும் இங்கு இது பாட விளைவுகள் ஒன்றில் பிரதிபலிக்கிறது ஒரு பொறியியல் திட்டத்தின் பட்டதாரி தானே சுயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நமது சமூகங்கள் பணியிடங்கள் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பில் நிலையான மாற்றம் இருப்பதால் நீங்கள் நிலையாக இருக்க முடியாது தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தற்போதைய சகாப்தத்தில் ஹூட்டாகோஜி ஆதிக்கம் செலுத்துவது முக்கியமானதாக கருதப்படுகிறது இதேபோல் பாராகோஜி என்பது சமூக ஆக்கபூர்வவாதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது ஆனால் பாராகோஜி ஒட்டுமொத்தமாக கல்விச் சூழலை பகுப்பாய்வு செய்வதோடு சகாக்களால் பகிர்ந்த கற்றல் சூழல்களையும் தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து பயனடைந்த அனுபவங்களையும் இணைந்து உருவாக்குவதையும் பாராகோஜி கையாளுகிறது அதாவது நீங்கள் சமூக தொடர்புகளின் மூலம் சிறப்பாகக் கற்றுக்கொள்கிறீர்கள் கற்றல் சூழ்நிலைகளை ஒருவர் உண்மையில் திட்டமிட வேண்டும் அதுபோன்ற சூழ்நிலைகளில் தகவல் தொழில்நுட்பத்தின் பங்கு என்னவென்றால் சகாக்கள் எப்போதும் நேருக்கு நேர் இருக்க வேண்டியதில்லை அவர்கள் இணையத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளலாம் பின்னர் மற்றொரு கற்றல் கோட்பாடு "இணைப்புவாதம்" ஆகும் இது இன்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாகும் கனெக்டிவிசம் என்பது குழப்பமான சிக்கலான நெட்வொர்க் மற்றும் மற்றும் சுய அமைப்புக் கோட்பாடுகளால் ஆராயப்பட்ட கொள்கைகளின் ஒருங்கிணைப்பு ஆகும் நாம் ஒரு நெபுலஸ் சூழலில் பரவலான வகையில் அறிவு இருப்பதாக கருதுகிறோம் நீங்கள் ஆராய்ந்து கொண்டே இருப்பதால் என்ன நடக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு கற்பவர் என்ற வகையில் இந்த இணைப்புவாதத்தின் கருத்தை நீங்களே ஆராயலாம் இது உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்ற விஷயத்தைப்பொறுத்தவரை அதையும் ஆராயலாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போதுஏராளமான அறிவு இந்த அறிவு பல்வேறு குறிப்புகளில் அதாவது உங்களிடம் இருக்கும் பல்வேறு வலைத்தளங்களில் இருந்து கிடைக்கிறது நீங்கள் அதில் எவ்வாறு பயணிக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து உங்கள் கற்றல் வேறுபடும் ஆகவே அந்த அளவிற்கு உங்கள் இணைப்புவாதம் என்பது ஒரு கற்றல் வழிமுறையாகும் இது நேரியல் அல்லாததாகக் கருதலாம் இதை முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது இதுபோல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வழி ஒரு குறிப்பிட்ட பாடப்புத்தகத்தைப் படிப்பது போன்றதாகும் எனவே இவை சில கற்றல் கோட்பாடுகள் ஆகும் இன்னும் பல இருக்கலாம் ஒருவர் இன்னும் சிலவற்றை பட்டியலிடலாம் ஆனால் இவை இன்றைய ஆதிக்க கற்றல் கோட்பாடுகள் இப்போது கல்வி உளவியலாளர்கள் கற்றல் செயல்முறையின் கொள்கைகளையும் சில கற்றல் கொள்கைகளையும் வகுக்கின்றனர் எடுத்துக்காட்டாக "தொடர்ச்சி" இரண்டு தலைப்புகள் ஒவ்வொன்றிற்கும் தொடர்புடையவை எனவே ஒரு தலைப்பு அடுத்த தலைப்புக்கு ஒரு முன்நிபந்தனையாக மாறும் இது புரிந்து கொள்ள மிகவும் எளிமையான விஷயம் மற்றொன்று "ஒப்பித்தல்" ஆகும் ஒப்பித்தல் மூலம் நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அல்லது கற்றுக்கொள்ளலாம் இது நீங்கள் மீண்டும் மீண்டும் சில சிக்கல்களைப் பயிற்சி செய்வது மீண்டும் மீண்டும் நீங்கள் எதையாவது படிப்பது அதேபோல் "வலுவூட்டல்" ஒரு கருத்தைப் பற்றிய உங்கள் புரிதலை ஏராளமான எடுத்துக்காட்டுகளால் வலுப்படுத்த முடியும் நீங்கள் அதை தொடர்புபடுத்த முடியும் இதேபோல் நீங்கள் "கற்றலின் சமூக கலாச்சார சூழலை" பார்த்தால் கற்றல் நீங்கள் கற்றுக் கொள்ளும் சூழலைப் பொறுத்தது இங்குதான் பேச்சுவார்த்தை அர்த்தங்கள் அமைந்துள்ள அறிவாற்றல் செயல்பாட்டுக் கோட்பாடு போன்ற சிக்கல்கள் பொருத்தமானதாக மாறத் தொடங்குகின்றன இந்த விஷயங்களை நாம் ஆராயப் போவதில்லை ஆனால் பல ஆண்டுகளாக அடையாளம் காணப்பட்ட கற்றலின் கொள்கைகள் உள்ளன என்பதை நாம் உணர வேண்டும் இப்போது "மதிப்பீடு" என்ற மற்றொரு தலைப்புக்கு வருவோம் மதிப்பீடு என்றால் என்ன மதிப்பீடு என்பது செயல்திறனின் அளவீடு ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு கற்றவர் ஏதாவது கற்றுக்கொண்டார் என்று எனக்கு எப்படித் தெரியும் எனவே கற்றலின் விளைவாக அவர் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த செயல்திறன் ஒரு சிக்கலைத் தீர்ப்பது போன்றதாக இருக்கலாம் அல்லது விளக்கக்காட்சியை உருவாக்குவது அல்லது ஆய்வகத்தில் ஒரு பரிசோதனையைச் செய்வது போன்றதாக இருக்கக்கூடும் இதுபோன்ற பல நடவடிக்கைகள் ஒரு மாணவர் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டார் என்பதை அளவிட பயன்படுகிறது ஒருவர் ஏதாவது ஒரு பரிசோதனையைச் செய்தால் பின்னர் மதிப்பாய்வு என்பது மதிப்பீட்டின் விளக்கம் அதாவது பயிற்றுவிப்பாளர் மாணவர் எந்த வகையில் பரிசோதனையைச் செய்துள்ளார் முடிவுகளைப் பெற்றுள்ளார் என்பதைக் கவனித்து அதற்கு அவர் ஒரு மதிப்பெண் அல்லது தரத்தைக் கொடுப்பார் ஒரு மதிப்பெண் அல்லது தரத்தை வழங்குவது மதிப்பாய்வாக கருதப்படுகிறது துரதிர்ஷ்டவசமாக கற்பித்தல் சமூகத்தில் கூட இந்த மதிப்பாய்வு மற்றும் மதிப்பீடுகள் வார்த்தைகள் பல முறை ஒன்றோடொன்று பரிமாறப்படுகின்றன எனவே மதிப்பீட்டிற்கும் மதிப்பாய்வுற்கும் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும் மாணவர்கள் அவர்கள் எவ்வாறு தயார் செய்கிறார்கள் அவர்கள் கற்றலை எவ்வாறு திட்டமிடுகிறார்கள் ஏனென்றால் எந்த செமஸ்டரின் தொடக்கத்திலும் ஒரு மாணவர் தேர்வில் சிறப்பாக செயல்பட விரும்புகிறார் அவர் ஒரு நல்ல தரத்தைப் பெற விரும்புகிறார் அவர் எப்படி ஒரு நல்ல தரத்தைப் பெறுவார் இது வடிவமைக்கப்பட்ட பல்வேறு சோதனைகளில் அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார் என்பதைப் பொறுத்தது இது வகுப்பு சோதனையாக இருக்கலாம் அது பணிகளாக இருக்கலாம் அது ஆய்வகமாக இருக்கலாம் அல்லது அது இறுதி செமஸ்டர் தேர்வாக இருக்கலாம் எனவே என்ன நடக்கிறது அவர் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது ஆசிரியர் எந்த வகையான மதிப்பீட்டு கருவிகளை அவர்கள் தங்களைத் தயார்படுத்திக் கொள்ள பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் எனவே முக்கியமாக நீங்கள் உங்கள் மதிப்பீடுகள் மூலம் முக்கியமானதாகக் கருதப்படுவதை சொல்கிறீர்கள் ஏனென்றால் அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய நேரத்தை முக்கியமானதாகக் கருதப்படுவதில் செலவிடுவார்கள் எனவே இதை வேறு வழியில் ஆசிரியர்கள் மாணவர்களை அவர்களின் மதிப்பீட்டின் மூலம் கற்றுக்கொள்ள வழிகாட்டலாம் வகுப்பில் ஒரு சிக்கலைச் செயல்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது வகுப்பில் ஒரு சிக்கலைச் சரி செய்வதன் மூலமாகவோ அல்லது இறுதி செமஸ்டர் தேர்வுகளில் சரியான வகையில் கேள்விகளைக் கொடுப்பதன் மூலமாக மாணவர்கள் நன்கு கற்றுக்கொள்ள வழிகாட்ட முடியும் எனவே உங்கள் மதிப்பீடு மோசமாக இருந்தால் மாணவர்களின் கற்றலும் தானாகவே மோசமாக மாறும் எனவே ஒரு வகையில் மதிப்பீடு என்பது ஒரு பாடத்தின் கூறுகளை அதாவது அதன் உள்ளடக்கம் அறிவுறுத்தல் முறைகள் மற்றும் திறன்கள் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை இணைக்கும் ஒரு பசை சரியா எனவே சுருக்கமாக மதிப்பீடு மாணவர்களின் கற்றலை உந்துகிறது என்று நீங்கள் கூறலாம் எனவே அந்த அளவிற்கு மதிப்பீடு உண்மையில் கற்றலுக்கு மையமானது இப்போது உங்களிடம் உள்ள மதிப்பீட்டு வகைகள் யாவை ஒரு முறைசாரா மதிப்பீடு மற்றும் சுருக்க மதிப்பீடு முறைசாரா மதிப்பீடு என்றால் நீங்கள் மதிப்பீட்டின் மூலம் கற்றலுக்கு வழிவகுப்பது ஆகும் உதாரணமாக நீங்கள் வகுப்பறையில் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் அல்லது குவிஸ் நடத்துகிறீர்கள் ஆனால் அதற்கு நீங்கள் எந்த மதிப்பெண்களும் கொடுத்து பதிவு செய்யவில்லை ஆனால் அது அடிப்படையில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு பின்னூட்டமாக இருக்கும் அதையே நாங்கள் முறைசாரா மதிப்பீடு என்று அழைக்கிறோம் மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை என்ற பொருளில் கற்றல் மதிப்பீடு அல்லது கல்வி மதிப்பீடு என்றும் கருதப்படுகிறது ஆனால் சுருக்கமான மதிப்பீட்டில் அதேசமயம் ஒரு பாடத்தின் முடிவில் மாணவர் என்ன கற்றுக்கொண்டார் என்பதை தீர்மானிக்க மதிப்பீடு செய்கிறீர்கள் எனவே இதில்தான் நீங்கள் உண்மையில் மாணவரின் செயல்திறனை தரம் பிரிக்கிறீர்கள் அல்லது குறிக்கிறீர்கள் சில தூய்மைவாதிகள் ஒருபோதும் சுருக்கமான மதிப்பீடு இருக்கக்கூடாது முறைசாரா மதிப்பீடு மட்டுமே இருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் அதுதான் சிறந்த வழி ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மாணவர் தான் செயல்பட்டாலும் செயல்படாமல் போனாலும் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தப்போவதில்லை என்பதை அறிந்தவுடன் என்ன நடக்கிறது செய்யத் தேவையான முயற்சியை அவர் செய்யலாம் செய்யாமலும் போகலாம் அவர் திறமையானவராக இருக்கலாம் ஆனால் அவர் முயற்சி செய்ய மாட்டார் இதுவும் உலகளவில் உற்று நோக்கப்படுகிறது ஆகவே அந்த அளவிற்கு முறைசாரா மதிப்பீடு என்பது நிச்சயமாக விரும்பத்தக்கது என்றாலும் அதை நாம் முழுமையாக நம்ப முடியாது இப்போது மதிப்பீட்டின் மற்றொரு முக்கிய அம்சம் "சீரமைப்பு" ஆகும் மதிப்பீடு என்பது கல்வியின் கூறப்பட்ட விளைவுகளுடன் ஒத்துப்போக வேண்டும் கூறப்பட்ட விளைவுகளை பற்றி பிற்கால அலகுகளில் விரிவாகக் காண்போம் எடுத்துக்காட்டாக மின்னணுவியலில் மாணவர் சில சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று விளைவுகளில் சொல்லலாம் அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டைச் செய்ய ஒரு மின்சுற்று வடிவமைக்க முடியும் அதுவே குறிக்கோள் ஆனால் உண்மையான மதிப்பீட்டில் நீங்கள் ஒரு சாதனத்தின் கோட்பாட்டை மட்டுமே கேட்கிறீர்கள் அல்லது ஒரு மின்சுற்றுவட்டத்தை விவரிக்கவும் அல்லது மின்சுற்றுகளின் செயல்பாடு என்ன என்பதைக் கண்டறியவும் கேட்கிறீர்கள் அதாவது உங்கள் மதிப்பீடு அதனுடன் மட்டுமே இருந்தால் உங்கள் மதிப்பீடு கூறப்பட்ட விளைவுடன் ஒத்துப்போகவில்லை இது மிக முக்கியமான ஒன்றாகும் துரதிர்ஷ்டவசமாக இன்று நீங்கள் பெரும்பான்மையான தேர்வுத் தாள்கள் அல்லது பல்கலைக்கழகத் தேர்வுகளைப் பார்த்தால் பாடநெறியின் மதிப்பீடு மற்றும் உணரப்பட்ட விளைவுகளுக்கு இடையில் மொத்தமாக சீரமைப்பு இல்லை எனவே மதிப்பீடு மற்றும் கூறப்பட்ட விளைவுகளுக்கு இடையில் சீரமைப்பு போதுமானதாக இருப்பதை உறுதிப்படுத்த உங்கள் சோதனைமதிப்பீடு ஆவணங்களை வடிவமைப்பதில் முறையான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் பின்வரும் அலகுகளில் இதைப் பற்றி அதிகம் பார்ப்போம் இப்போது "அறிவுறுத்தல்" எனும் மூன்றாவது தலைப்புக்கு வருவோம் அறிவுறுத்தலின் நோக்கம் மக்கள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் உதவுவதாகும் கற்றல் மற்றும் வளர்ச்சியை 4 நிலைகளில் நாம் பின்வரும் அலகுகளில் பார்க்கலாம் அது உண்மையில் அறிவாற்றல் களம் மன உணர்வு களம் சைக்கோமோட்டர் களம் மற்றும் ஆன்மீக களம் அவை அனைத்தும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் மாறுபட்ட அளவுகளுக்கு முக்கியமானவை என்றாலும் குறிப்பாக மன உணர்வு களம் மிகவும் முக்கியமானது ஆனால் தற்போது வரை மன உணர்வு களத்தில் கற்றலை அறிவாற்றல் களத்துடன் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது எங்களுக்குத் தெரியாது எனவே தற்போது கற்றல் முக்கியமாக அறிவாற்றல் களத்தில் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் சில படிப்புகள் சில வகை தலைப்புகளில் சைக்கோமோட்டர் களமும் முக்கியமானதாக மாறக்கூடும் தியேட்டர் நாடகம் அல்லது ஓவியங்கள் இசை விளையாட்டு மற்றும் இது போன்ற பல படிப்புகளில் சைக்கோமோட்டர் களம் முக்கியமானது உணர வேண்டியது என்னவென்றால் அறிவுறுத்தல் இல்லாமல் நிச்சயமாக நிகழும் கற்றல் யாரும் கையை நீட்ட வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் தொடர்ந்து வெளி உலகத்துடன் தொடர்புகொண்டு நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு மாணவர் அல்லது கற்பவர் சில விளைவுகளைப் பெற நீங்கள் விரும்பினால் அறிவுறுத்தல் முக்கியமானது இப்போது அறிவுறுத்தல் வடிவமைப்பாளர்கள் கற்றல் கொள்கைகளை அறிவுறுத்தல் என்று அழைக்கப்படும் வெளிப்புற நிகழ்வுகளின் வடிவமைப்பிற்குப் பயன்படுத்துகிறார்கள் ஆகவே அதை வாய்ப்பு நிகழ்வுக்கு விட்டுச் செல்வதற்குப் பதிலாக ஒரு ஆசிரியரும் கொஞ்சம் அறிவுடன் கூடிய ஒரு அறிவுறுத்தல் வடிவமைப்பாளராக மாற முடியும் அவர் வெளி நிகழ்வுகளைத் திட்டமிடுகிறார் நாம் எந்த வகையான நிகழ்வுகளைப் பற்றி பேசுகிறோம் இந்த நிகழ்வுகள் சில புதிய அறிவை நிரூபிப்பது அல்லது வினாடி வினாவை நடத்துவது அல்லது மாணவர்களை ஒருவருக்கொருவர் விவாதிக்கச் செய்வது போன்ற நிகழ்வுகள் ஆகும் அல்லது வகுப்பில் ஒரு சிக்கலை தீர்க்க தனிப்பட்ட மாணவரிடம் கேட்டுக்கொள்வது இவை அனைத்தும் அறிவுறுத்தல் நிகழ்வுகள் மற்றும் இந்த நிகழ்வுகளை ஒரு அறிவுறுத்தல் வடிவமைப்பாளர் அல்லது ஆசிரியர் சரியான வரிசையில் ஏற்பாடு செய்வார் அதுதான் அறிவுறுத்தல் வடிவமைப்பு சில அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கொள்கைகள் நமக்குத் தேவை அவை என்ன செய்யும் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கொள்கைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் எப்போது பயிற்சி மற்றும் பின்னூட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க அவை பயிற்றுவிப்பாளருக்கு உதவும் அதாவது எந்த கட்டத்தில் வகுப்பறையில் தொடர்பு கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மாணவரை எதையாவது பயிற்சி செய்ய வைக்க வேண்டும் நீங்கள் எப்போது பின்னூட்டம் எடுக்கிறீர்கள் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்க சரியான வகையான இயக்கத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் எப்போது மாணவர்கள் குழுக்களாக வேலை செய்ய விரும்புகிறீர்கள் சில பயிற்சிகள் குழுக்களில் சிறப்பாக செய்யப்படுகின்றன சில பயிற்சிகள் குழு நடவடிக்கைகளுக்கு ஏற்றவை அல்ல எனவே ஒரு பயிற்றுவிப்பாளர் மாணவர்களை குழுக்களாக சேர்ப்பது எப்போது பயனளிக்கும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக உயர்நிலை கற்றல் திறன்களைத் தீர்ப்பதில் உள்ள சிக்கலை மீண்டும் விரிவாக்குவோம் எவ்வாறு பல்வேறு கட்டங்களின் மூலம் மாணவரை உயர் வரிசை கற்றல் திறன்களை பெற அழைத்துச் செல்கிறீர்கள் மேலும் முன்நிபந்தனைகள் என்ன அவற்றை எவ்வாறு வரிசைப்படுத்துகிறீர்கள் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் இந்த கொள்கைகள் அறிவுறுத்தல் பொருட்களின் தயாரிப்பாளர்களுக்கும் உதவும் அறிவுறுத்தல் பொருட்கள் என்பது ஒரு பயிற்றுவிப்பாளர் பயன்படுத்தும் பொருட்கள் பாடத்திட்ட பொருள் என்பது கற்பவர்கள் இணைய அடிப்படையிலான பாடநெறி வடிவமைப்பாளர்கள் மற்றும் அறிவு மேலாண்மை அமைப்பு வடிவமைப்பாளர்களால் பயன்படுத்தப்படவிருக்கும் பொருள் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் இந்த கொள்கைகள் அனைவருக்கும் பயனளிக்கும் அறிவுறுத்தல் வடிவமைப்பு கோட்பாடு என்றால் என்ன இது வெளிப்படையான வழிகாட்டுதலை வழங்கும் ஒரு கோட்பாடு மற்றும் மக்கள் கற்றுக்கொள்வதற்கும் மேம்படுத்திக்கொள்வதற்கும் சிறந்த முறையில் உதவுவது ஆகும் எனவே பல வடிவமைப்பு கோட்பாடுகள் உள்ளன அவை வெளிப்படையான வழிகாட்டுதலையும் மக்கள் கற்றுக்கொள்வதற்கும் மேம்படுத்திக்கொள்வதற்கும் சிறந்த முறையில் உதவுகின்றன இது வடிவமைப்பு சார்ந்த கோட்பாடு வடிவமைப்பு சார்ந்த கோட்பாடு என்றால் என்ன என்பதை நாம் தற்போது பார்ப்போம் மேலும் இந்த கோட்பாடுகள் அறிவுறுத்தல் முறைகள் மற்றும் அந்த முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டிய மற்றும் பயன்படுத்தக் கூடாத சூழ்நிலைகளையும் அடையாளம் காண உதவும் ஒவ்வொரு வகை அறிவுறுத்தல் முறையும் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்தப்படக்கூடாது எனவே ஒரு அறிவுறுத்தல் வடிவமைப்பு கோட்பாடு ஒரு வழிமுறையைப் பயன்படுத்துவதற்கான சரியான சூழ்நிலையைத் தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு உதவும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட எந்தவொரு முறையும் நிர்ணயிக்கப்பட்டது என்பதை விட நிச்சயமற்றது மட்டுமே ஏனென்றால் நாம் குறிப்பிட்டது போல் கற்றல் என்பது ஏராளமான காரணிகளின் செயல்பாடாகும் இது சாத்தியமற்றது மற்றும் ஒவ்வொரு மாணவரும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் ஒரு நபருக்கு ஒத்து வரும் செயல் மற்றொரு நபருக்கு ஒத்து வராது ஆனால் அந்த அளவிற்கு நீங்கள் பரிந்துரைக்கும் எந்த முறைகளும் அந்த அறிவுறுத்தல் முறையைப் பின்பற்றினால் மாணவரின் கற்றல் சிறப்பாக மேம்பட சாத்தியமுண்டு என்று மட்டுமே கூற முடியும் எனவே எல்லாம் நிச்சயமற்றது "வடிவமைப்பு கோட்பாடுகள்" என்றால் என்ன வடிவமைப்பு கோட்பாடுகள் விளக்கக் கோட்பாடுகளிலிருந்து வேறுபட்டவை எந்தவொரு குறிப்பிட்ட துறையிலும் நாம் செய்யும் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் ஆதிக்கம் செலுத்துவது விளக்கக் கோட்பாடாகும் விளக்கக் கோட்பாடு என்பது A என்ற ஒரு காரணி விளைவு B க்கு வழிவகுக்கிறது நீங்கள் முதலில் இதை அனுமானித்து பின்னர் சோதனை அல்லது கோட்பாட்டளவில் நிரூபிக்கலாம் அல்லது A என்ற ஒரு காரணி விளைவு B க்கு வழிவகுக்கவில்லையென நிரூபிக்கலாம் மேலும் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் அவ்வாறு செய்யப்படுகின்றன ஆனால் வடிவமைப்பு கோட்பாடு இயற்கையில் விதிமுறைக் கட்டுப்பாட்டுக்குரியது எனவே என்ன நடக்கிறது விதிமுறைக் கட்டுப்பாடு என்பது நீங்கள் இதை செய்தால் உங்கள் இலக்கை சிறப்பாக அடைவீர்கள் எனவே அனைத்து அறிவுறுத்தல் வடிவமைப்பு கோட்பாடுகளும் இயற்கையில் வடிவமைப்பு கோட்பாடுகள் அவை வெவ்வேறு குறிக்கோள்களை அடைய என்ன வழிமுறைகளைப் பயன்படுத்துவது என்பது குறித்து பயிற்சியாளர்களுக்கு நேரடி வழிகாட்டலை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளன ஆனால் முடிவுகள் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை எனவே வடிவமைப்பு கோட்பாடு எப்போது நல்லது என்று கருதுகிறீர்கள் ஒரு கோட்பாடு மற்றொரு கோட்பாட்டுடன் ஒப்பிடும்போது இலக்குகளை சிறப்பாக அடைய வழிவகுத்தால் அது ஒரு சிறந்த வடிவமைக்கப்பட்ட கோட்பாடு என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே முன்னுரிமை என்ற அள நீங்கள் கருதுகிறீர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு மற்றதை விட விரும்பப்படுகிறது வடிவமைப்பு கோட்பாடுகளின் தன்மை அதுதான் இப்போது இது வடிவமைப்புக் கோட்பாட்டின் ஒரு எடுத்துக்காட்டு இது என்ன சொல்கிறது இது மிகவும் தெளிவாகத் தோன்றலாம் ஆனால் தெளிவான படிகளில் கூறப்பட்டுள்ளது தெளிவான தகவல்களை மாணவருக்கு வழங்க வேண்டும் அதாவது குறிக்கோள்கள் தேவையான அறிவு மற்றும் எதிர்பார்க்கப்படும் செயல்திறன் ஆகியவற்றின் விளக்கங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகளை மாணவருக்கு வழங்க வேண்டும் சிந்தனைமிக்க பயிற்சி கற்க வேண்டியவற்றை சுறுசுறுப்பாகவும் பிரதிபலிப்புடனும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை கற்பவர்களுக்கு வழங்க வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தற்போதைய நடைமுறைகளில் கற்பவர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் பிரதிபலிப்பாகவும் ஈடுபடுவதற்கு போதுமான வாய்ப்பை நாம் வழங்கவில்லை தகவல் பரிமாற்றத்திற்கு அதிக கவனம் செலுத்துகிறோம் மேலும் கற்பவரின் ஈடுபாட்டை வாய்ப்பாக விட்டு விடுகிறோம் அல்லது அவர்கள் தாங்களாகவே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இது ஒரு வழிகாட்டப்பட்ட செயல்பாடு அல்ல நீங்கள் அதை வகுப்பறைக்குள் கொண்டு வரும் தருணம் அதற்கான கணிசமான முயற்சி கணிசமான நேரம் தேவைப்படும் எனவே வழக்கமான வகுப்பறை வேலைகளை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது பற்றிய சிந்தனைப் பயிற்சி ஒரு பெரிய சவாலாகும் பின்னர் மூன்றாவது விஷயம் தகவல் பின்னூட்டம் கற்பவர்களை பற்றிய தெளிவான முழுமையான ஆலோசனை அவர்கள் செயல்திறனை இன்னும் திறம்பட தொடர உதவுகிறது அதாவது நிலையான பின்னூட்டம் தெரிவிக்கப்பட வேண்டும் மீண்டும் இது ஒரு சவால் இந்த பின்னூட்டத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வழங்க முடியாது எனவே அதிகபட்ச நபர்களுக்கு பின்னூட்டம் தெரிவிக்கும் முறையை நீங்கள் உருவாக்க வேண்டும் உதாரணமாக பயிற்சிகள் இந்த செயல்பாட்டில் உதவி செய்யும் வலுவான உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற உந்துதல் அதாவது அவை வெகுமதி அளிக்கப்படும் நடவடிக்கைகள் அவை சுவாரஸ்யமாகவும் ஈடுபாட்டுடன் இருக்கும் பட்சத்தில் தங்களுக்குள் அல்லது கற்றவருக்கு அக்கறை செலுத்தும் பிற சாதனைகளுக்கு அவை வழி வகுக்கும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் திட்டமிடும் அனைத்து நடவடிக்கைகளும் எப்படியாவது கற்பவருக்கு ஆர்வமாக ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும் அது சற்று சவாலானது என்று அவர் கருதுகிறார் கற்பவர் அத்தகைய ஒரு விஷயத்தில் வேலை செய்ய விரும்புகிறார் அல்லது அவர் இந்த சிக்கலைத் தீர்ப்பது அல்லது எதையாவது கற்றுக்கொள்வது அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ள விஷயங்களை அடைய வழிவகுக்கும் என்று நினைக்கிறார் எனவே இரண்டும் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற உந்துதல் மாணவருக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ஒரு சிறிய விஷயம் என்னவென்றால் வகுப்பில் முதலில் பிரச்சினையைத் தீர்ப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறிய வெகுமதியைக் கொடுப்பீர்கள் என்று சொல்லலாம் அதுவே சில நேரங்களில் மாணவர்களை ஊக்குவிக்கும் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் இன்னும் சில கோட்பாடுகள் இவற்றை நேரடி அணுகுமுறை கலந்துரையாடல் அணுகுமுறை அனுபவ அணுகுமுறை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை உருவகப்படுத்துதல் அணுகுமுறை என்று அழைக்கலாம் இவை அனைத்தும் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கோட்பாடுகள் இவற்றில் சிலவற்றை அறிவுறுத்தல் தொகுதியின் போது நாம் பார்ப்போம் இப்போது இந்த அலகில் பழக்கமான மூன்று சொற்களைப் பார்த்தோம் நாம் சில காலமாக கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகிறோம் இந்த வார்த்தைகளுக்கு மிகவும் குறிப்பிட்ட அர்த்தத்தை கொடுக்க முயற்சித்தோம் இப்போது பணிகளுக்கு வருவோம் நீங்கள் கிறீர்கள் உங்கள் அனுபவங்களில் நீங்கள் அதிகம் தொடர்புபடுத்தக்கூடிய கற்றல் கோட்பாடு ஒன்றைப் பற்றியும் அது ஏன் என்பதைப் பற்றியும் ஒரு சிறிய குறிப்பை எழுதுங்கள் அதிகபட்சமாக 250 வார்த்தைகள் எழுதலாம் இரண்டாவதாக பொறியியல் கல்வியில் மதிப்பீட்டில் நாம் ஏன் எப்படி அக்கறை கொள்ள வேண்டும் மதிப்பீட்டைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி அக்கறை கொள்கிறீர்கள் அது எங்கு பிரதிபலிக்கப் போகிறது என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் மீண்டும் இவற்றைப் பற்றி சிலவற்றை எழுதுங்கள் அதிகபட்சமாக 250 சொற்களை உருவாக்கலாம் நீங்கள் கற்பித்த அல்லது அனுபவமுள்ள படிப்புகளில் அறிவுறுத்தலுக்கான உங்கள் அணுகுமுறைகளில் மாணவர்களின் சிறந்த கற்றலுக்கு வழிவகுத்ததாக உணர்ந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் எனவே நீங்கள் பல முறை கற்பித்த உங்கள் சொந்த பாடத்திட்டத்திலிருந்து இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுக்க முயற்சிக்கவும் மாணவர்கள் சிறப்பாகக் கற்றுக்கொண்டதைப் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நினைத்ததிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுக்க வேண்டும் சிறந்த கற்றலுக்கான சில சான்றுகளை வழங்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் அதிகபட்சம் 500 சொற்களை எழுதுங்கள் இது உங்கள் பார்வை மட்டுமல்ல ஆனால் சிறப்பாக கற்றுக்கொண்டதாக நீங்கள் நினைத்ததன் அடிப்படையில் சில சான்றுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இப்போது நாம் அடுத்த அலகுக்குச் செல்லும்போது மாணவர்களை மையமாகக் கொண்ட விளைவுகள் மற்றும் விளைவு சார்ந்த கல்வியின் அம்சங்களை இப்போது புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் முதல் அலகில் சரியாகச் சொன்னது போல நடைபெற்று வரும் முக்கிய மாற்றம் என்னவென்றால் மாணவர்களை மையப்படுத்தும் கல்வி ஆகும் ஆகவே அடுத்தடுத்த இரண்டு அலகுகள் மூலம் விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வியானது மாணவர்களை மையமாகக் கொண்ட கல்வி என்பதை நிலைநாட்டுவோம்